பொறியியல் கணிதவியல் 1 குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது 30 வது லெக்சர் ஆகும் இன்றும் டபுள் இன்டக்ரலை தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் இன்று குறிப்பாக டபுள் இன்டக்ரலின் சில பயன்பாடுகளைப் பார்ப்போம் முதல் கணக்கை எடுத்துக் கொள்வோம் டபுள் இன்டக்ரலை பயன்படுத்தி yx2 என்ற பாரபோலா மற்றும் yx என்ற நேர்க்கோடு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ரீஜனின் பரப்பளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டு கர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று yx2 என்ற பாரபோலா மற்றொன்று yx என்ற ஒரு நேர்க்கோடு இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள பரப்பளவை டபுள் இன்டக்ரலை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் இதைப் பற்றி முந்தைய லெக்சரிலேயே பேசியிருந்தோம் இன்டக்ரன்டை 1 என்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் ஆக எடுத்துக் கொண்டால் அந்த இரண்டு கர்வுகளுக்கு இடையே உள்ள ரீஜனின் பரப்பளவு கிடைத்து விடும் yx என்ற நேர்க்கோடும் yx2 என்ற பாரபோலாவும் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டும் வெட்டும் புள்ளிகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் yx மற்றும் yx2 என்பதால் xx2 என்று ஆகும் இந்த சமன்பாட்டிலிருந்து வெட்டும் புள்ளிகளைக் கண்டுபிடிக்கலாம் x2 x0 என்பதால் x0 மற்றும் x1 என்ற இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் அதற்கேற்ற y மதிப்புகளை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் x0 என்றால் y0 என்று ஆகும் x1 என்றால் y1 என்று ஆகும் இரண்டு வெட்டும் புள்ளிகள் கிடைத்ததை அடுத்து இந்த இரண்டு கர்வுகளுக்கு இடையே உள்ள ரீஜனின் பரப்பளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு லிமிட்ஸை கணக்கிட வேண்டும் லிமிட்ஸை இரண்டு விதமாகக் கணக்கிடலாம் லிமிட்ஸை எந்த திசைக்கு முதலில் எடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல முதலில் x அல்லது y என்று எந்த திசையில் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு முதலில் y திசையில் லிமிட்ஸ் எடுத்துக்கொண்டு பின்பு x திசைக்கு எடுத்துக் கொள்ளலாம் y திசையில் எடுத்துக் கொள்ளும் நேர்க்கோடு பாரபோலா வழியாக உள்ளே வந்து y x வழியாக வெளியேறும் x0 லிருந்து x1 வரை நேர்க்கோடுகளை எடுத்துக் கொண்டால் இரண்டு கர்வுகளுக்கு இடையே இருக்கும் பகுதியை முழுமையாக உள்ளடக்கி விடலாம் கிழே இருப்பது yx2 என்ற கர்வு மேலே இருப்பது y x என்ற நேர்க்கோடு ஆகையால் y திசையில் yx2 என்ற கர்வின் வழியாக இந்த பரப்பில் நுழைந்து yx என்ற நேர்க்கோட்டின் வழியாக வெளியேறும் ஆகையால் y க்கான லிமிட்ஸ் yx2 என்பதிலிருந்து y x வரை என்று இருக்கும் நேர்க்கோடுகளை x0 என்பதிலிருந்து x1 வரை எடுத்துக் கொள்வதால் x க்கான லிமிட்ஸ் x0 என்பதிலிருந்து x1 வரை என்று இருக்கும் இந்த இன்டக்ரலே இரு கர்வுகளுக்கு இடையே உள்ள ரீஜனின் பரப்பளவைக் கொடுக்கும் ஆகையால் இந்த இன்டக்ரலை மதிப்பிட்டாலே போதும் இரண்டு கர்வுகளுக்கு இடையே உள்ள ரீஜனின் பரப்பளவைக் கண்டுபிடித்து விடலாம் முதலில் வெளியே இருக்கும் இன்டக்ரலை அப்படியே வைத்து உள்ளே இருக்கும் y க்கான இன்டக்ரலை மதிப்பிட வேண்டும் அவ்வாறு இன்டக்ரேட் செய்யும்போது y என்று வரும் இன்டக்ரலுடைய மேல் லிமிட் x கீழ் லிமிட் x2 ஆகும் எடுத்து எழுதும்போது x x2 என்பது கிடைக்கும் இப்போது சிங்கிள் இன்டக்ரல் மட்டுமே இருக்கும் அந்த இன்டக்ரன்டை x ஐ சார்ந்து இன்டக்ரேட் செய்தால் x22 x33 என்று வரும் அதன் லிமிட்ஸ் 0 லிருந்து 1 வரை என்பதால் எடுத்து எழுதும்போது 12 1316 என்று ஆகும் இதுவே அந்த பாரபோலாவுக்கும் yx என்ற நேர்க்கோட்டுக்கும் இடையே உள்ள ரீஜனின் பரப்பளவு ஆகும் இதுவே இந்த இன்டக்ரலின் மதிப்பாகும் 01x2xdydx01yx2xdx01dxx22 x330116 ஆகவே அடுத்து உதாரணத்தைச் சற்று கடினமாக எடுத்துக் கொள்ளலாம் டபுள் இன்டக்ரலை பயன்படுத்தி yx2 என்ற பாரபோலா மற்றும் yx2 என்ற நேர்க்கோடும் உள்ளடக்கிய ரீஜனின் பரப்பளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த உதாரணத்தில் yx க்குப் பதிலாக yx2 என்ற நேர்க்கோடு இருக்கிறது ஆகவே இந்த உதாரணத்தில் மீண்டும் ஒரு பாரபோலாவும் ஒரு நேர்க்கோடும் இருக்கின்றன ஆனால் yx க்குப் பதிலாக yx2 என்ற நேர்க்கோடாக இருக்கிறது ஆகையால் yx2 என்ற நேர்க்கோட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நேர்க்கோட்டின் y இன்டர்செப்ட் 2 ஆகும் அதாவது x0 என்று எடுத்துக் கொண்டால் y2 என்று ஆகும் x 1 என்று எடுத்துக் கொண்டால் y1 என்று ஆகும் அடுத்து வெட்டும் புள்ளிகள் கிடைப்பதற்கு yx2 yx2 என்ற இரு சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டும் அதாவது x2 x2 என்ற சமன்பாட்டைத் தீர்க்க வேண்டும் அதை x 2x10 என்று மாற்றி எழுதலாம் x 2x10 என்பதால் x2 மற்றும் x 1 என்ற இரு புள்ளிகள் கிடைக்கும் x2 என்று எடுத்துக் கொண்டால் y4 என்று ஆகும் x 1 என்று எடுத்துக் கொண்டால் y1 என்று ஆகும் அதனால்தான் 2 4 மற்றும் 11 என்ற இரு வெட்டும் புள்ளிகள் கிடைத்துள்ளன இந்த இரு கர்வுகளால் பவுண்ட் செய்யப்படும் பரப்பளவைத்தான் கணக்கிட வேண்டும் இப்போது y அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகளை வரைந்து கொள்வோம் அக்கோடுகள் yx2 வழியாக ரீஜனுக்குள் வந்து y x2 வழியாக வெளியேறும் இந்த கோடுகளை x 1 லிருந்து x 2 வரை வரைந்து கொள்ள வேண்டும் இந்த இரு கர்வுகளால் பவுண்ட் செய்யப்படும் பரப்பளவு இந்த இன்டக்ரலை கணக்கிடுவதன் மூலம் கிடைக்கும் இதில் உள்ள இன்டக்ரன்டு 1 ஆகும் பிறகு dydx இருக்கும் உள்ளே இருக்கும் y க்கான இன்டக்ரலின் லிமிட்ஸ் yx2 என்ற பாரபோலாவிலிருந்து yx2 என்ற நேர்க்கோடு வரை இருக்கும் x க்கான இன்டக்ரலின் லிமிட்ஸ் -1 என்பதிலிருந்து 2 வரை இருக்கும் இதை எளிதாக இன்டக்ரேட் செய்து விடலாம் அதன் பலனாக இரு கர்வுகளால் பவுண்ட் செய்யப்பட்டிருக்கும் பரப்பளவு கிடைக்கும் 12x2x2dydx92 அடுத்து பரப்பளவைக் கண்டுபிடிக்க எடுத்துக் கொள்ளும் மற்றொரு உதாரணம் டபுள் இன்டக்ரலைப் பயன்படுத்தி xy2yx24 மற்றும் y4 என்ற கர்வுகளால் பவுண்ட் செய்யப்பட்ட பரப்பளவைக் கணக்கிட வேண்டும் இப்போது xy2yx24 மற்றும் y4 என்ற மூன்று கர்வுகள் உள்ளன இதில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கர்வுகளின் வரைபடங்களையும் பார்க்கலாம் y4 என்பது x அச்சுக்கு இணையான ஒரு நேர்க்கோடு ஆகும் yx24 என்பது ஒரு பாரபோலா ஆகும் அதன் பின் xy2 என்ற ஒரு கர்வு இருக்கிறது கொடுத்த முன்று கர்வுகளில் xy2 என்ற ஒரு கர்வு இருக்கிறது அந்த கர்வில் 0 ஐ x அணுகும் போது ஐ y அணுகும் அதே போல் 0 ஐ y அணுகும் போது ஐ x அணுகும் yx24 என்ற ஒரு பாரபோலாவும் y4 என்ற ஒரு நேர்க்கோடும் உள்ளன இந்த பகுதிதான் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று கர்வுகளால் சூழப்பட்ட பரப்பு ஆகும் ஆகவே இந்த கர்வுகளுக்கு இடையே உள்ள பரப்பளவை டபுள் இன்டக்ரல்லை பயன்படுத்திக் கணக்கிட வேண்டும் இதை இரண்டு விதமாகக் கணக்கிடலாம் முதலில் x அச்சின் திசையில் நேர்க்கோடுகளை எடுத்துக் கொண்டு லிமிட்ஸை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் பின்பு y அச்சின் திசையில் லிமிட்ஸை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது அதையே தலைகீழாகவும் செய்யலாம் இப்போது முதலில் x அச்சின் திசையில் நேர்க்கோடுகளை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் அப்படி எடுக்கும் நேர்க்கோடுகள் xy2 வழியாக டொமைனுக்குள் வந்து yx24 வழியாக வெளியேறும் y இன் லிமிட்ஸை கண்டுபிடிக்க வெட்டும் புள்ளிகள் எவை என்பதைக் கணக்கிட வேண்டும் y4 என்பது கொடுக்கப்பட்டுள்ளதால் மேல் லிமிட் தெரியும் y அச்சின் திசையில் நேர்க்கோடுகளை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் அப்படி எடுத்துக் கொள்ளும் போது இரண்டு ரீஜன்களாக பிரிக்க வேண்டி வரும் முதல் பகுதியில் xy2 வழியாக டொமைனுக்குள் வந்து y4 வழியாக வெளியேறும் இரண்டாவது பகுதியில் yx24 வழியாக டொமைனுக்குள் வந்து y4 வழியாக வெளியேறும் ஆகையால் முதலில் x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்வது எளிமையாக இருக்கும் அப்படி x அச்சுக்கு இணையாக நேர்க்கோடுகளை எடுத்துக் கொள்ளும் போது கொடுக்கப்பட்டுள்ள ரீஜனை இரண்டாகப் பிரிப்பதற்கு தேவை இருக்காது அத்தகைய நேர்க்கோடுகள் xy2 வழியாக டொமைனுக்குள் வந்து yx24 வழியாக வெளியேறும் y க்கான கீழ் லிமிட்டை கண்டுபிடிக்க xy2 yx24 ஆகிய இரண்டும் கர்வுகளும் வெட்டும் புள்ளியைக் கணக்கிட வேண்டும் yx24 என்ற சமன்பாட்டில் y2x என்று எடுத்துக் கொண்டால் x2 என்ற மதிப்பு வரும் y2x என்பதால் y1 என்று ஆகும் y1 என்பது கீழ் லிமிட் y4 என்பது மேல் லிமிட் ஆகும் y திசையில் 1 லிருந்து 4 வரை என்றும் x திசையில் xy2 லிருந்து yx24 வரை என்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த இன்டக்ரலை எழுதிக் கொள்ளலாம் உள்ளே இருக்கும் இன்டக்ரல் x க்கானது x க்கான கீழ் லிமிட் xy2 ஆகும் அதை x2y என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் x க்கான மேல் லிமிட் yx24 ஆகும் அதை x24 y என்று எழுதிக் கொள்ள வேண்டும் அதாவது x 2y என்று இருக்கும் y க்கான லிமிட்ஸ் 1 லிருந்து 4 வரை என்று இருக்கும் இந்த இன்டக்ரலை கணக்கிட்டால் அந்த மூன்று கர்வுகளாலும் பவுண்ட் செய்யப்பட்ட பரப்பளவு கிடைக்கும் மேலே கூறிய லிமிட்களை உடைய இன்டக்ரலை கணக்கிட வேண்டும் உள்ளே இருக்கும் இன்டக்ரல் x க்கானது வெளியே இருக்கும் இன்டக்ரல் y க்கானது y க்கான லிமிட்ஸ் 1 லிருந்து 4 வரை என்று இருக்கும் y14x2y2ydxdyy142y 2ydy 2×23 y32 2ln y 14438 1 2ln 4 4×73 2ln 4 283 2ln 4 மூன்று உதரணங்களைப் பார்த்தோம் இரண்டோ அல்லது மூன்றோ கர்வுகளுக்கு இடையே பவுண்ட் ஆகியிருக்கும் பரப்பளவை கணக்கிட்டோம் கடைசியாக பார்த்த உதாரணத்தில் மூன்று கர்வுகள் இருந்தன மற்றொரு பயன்பாட்டைப் பற்றி ஏற்கனவே பேசப்பட்டது சாலிட்களின் கன அளவை டபுள் இன்டக்ரலின் மூலம் கணக்கிடலாம் ஆகவே இப்போது y4 x2x1x2 மற்றும் x அச்சு ஆகிய எல்லைகளைக் கொண்டிருக்கும் பகுதியின் மேலே zxy என்பதன் கீழே அமைந்திருக்கும் சாலிடின் கன அளவை டபுள் இன்டக்ரலின் மூலம் கணக்கிட வேண்டும் ஆகையால் டபுள் இன்டக்ரலின் மூலமாக zx y இன் கீழ் இருக்கும் சாலிடின் கன அளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் y 4 x2 என்ற பாரபோலா x1 x2 மற்றும் x அச்சு என்ற நான்கு கர்வுகளால் சூழப்பட்ட ஒரு ரீஜனின் மேல் zx y என்ற ஃபங்ஷனின் சர்ஃபேஸ் இருக்கும் முதலில் இந்த நான்கு கர்வுகளுக்கு இடையே உள்ள டொமைனை கண்டுபிடிக்க வேண்டும் x y ப்ளேனில் இந்த நான்கு கர்வுகளால் சூழப்பட்ட பகுதியின் மேல் zx y என்ற சர்ஃபேஸின் கீழ் இருக்கும் கன அளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு முதலில் ரீஜனை வரைந்து கொள்ள வேண்டும் ஒரு பாரபோலா மூன்று நேர்க்கோடுகள் ஆகியவற்றை வரைந்து கொள்ள வேண்டும் பாரபோலா y 4 x2 ல் x 0 ஆக இருந்தால் y 4 ஆக இருக்கும் பாரபோலாவின் வெர்டெக்ஸ் 0 4 ஆகும் y 4 x2 என்ற பாரபோலா நேர்க்கோடுகள் x1 x2 மற்றும் x அச்சு ஆகியவற்றால் பவுண்ட் செய்யப்பட்ட ரீஜன் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது y 4 x2 மற்றும் x அச்சு x2 இல் வெட்டிக் கொள்கிறது x2 என்ற நேர்க்கோடும் அதே புள்ளி வழியாக செல்கிறது ஆகையால் x2 என்ற நேர்க்கோட்டை எடுத்துக் கொள்ளத் தேவையில்லை x2 என்ற நேர்க்கோட்டை எடுத்துக் கொள்ளாமல் இருந்தாலும் இதே ரீஜன் கிடைத்திருக்கும் மற்றொரு வெட்டும் புள்ளியைக் கண்டுபிடிக்க வேண்டும் y 4 x2 என்ற பாரபோலாவின் சமன்பாட்டில் x1 என்று எடுத்துக் கொண்டால் y3 என்று ஆகும் அதே போல் y0 என்று எடுத்துக் கொண்டால் x2 என்று ஆகும் இப்போது லிமிட்ஸை எழுதிக்கொள்ள வேண்டும் ஃபங்ஷன் xy ஆகும் ஆகையால் டபுள் இன்டக்ரலின் இன்டக்ரன்டை xy என்று எடுத்துக் கொள்வதால் இந்த xy ப்ளேனுக்கு மேல் சர்ஃபேஸின் கீழ் இருக்கும் சாலிடின் கன அளவு கிடைக்கும் எப்போதும் போல் லிமிட்ஸை கண்டுபிடிப்பதற்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலில் x அல்லது y திசையை எடுத்துக் கொள்ளலாம் இங்கே முதலில் x திசையை எடுத்துக் கொள்ளலாம் அப்போது x1 வழியாக டொமைனுக்குள் வந்து y 4 x2 என்ற பாரபோலா வழியாக வெளியேறும் உள்ளே இருக்கும் இன்டக்ரலில் dx இருக்கும் வெளியே இருக்கும் இன்டக்ரலில் dy இருக்கும் சாலிடின் கன அளவு தேவை என்பதால் இன்டக்ரன்டை xy ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்குப் பதிலாக 1 என்று எடுத்துக் கொண்டால் படத்தில் குறிப்பிட்டுள்ள ரீஜனின் பரப்பளவுதான் கிடைக்கும் இப்போது லிமிட்ஸை எழுதிக்கொள்ளலாம் அந்த நேர்க்கோடு டொமைனுக்குள் x1 வழியாக நுழைந்து y 4 x2 என்ற பாரபோலா வழியாக வெளியேறும் y 4 x2 என்பதை x 4 y என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் ஆகையால் உள்ளுக்குள் இருக்கும் இன்டக்ரலில் x என்ற வேரியபில் 1 லிருந்து 4 y வரை என்ற மதிப்பை எடுத்துக் கொள்ளும் நேர்க்கோடுகளை 0 லிருந்து 3 வரை என்று எடுத்துக் கொள்வதால் y 0 லிருந்து 3 வரை என்ற மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் இப்படிப்பட்ட லிமிட்ஸை கொண்ட இன்ட்கரலை மதிப்பிடுவதால் இதன் இன்டக்ரன்டான z xy என்ற சர்ஃபேஸின் கீழுள்ள சாலிட்டின் கன அளவு கிடைக்கும் இப்போது அந்த இன்டக்ரலை மதிப்பிடுவோம் லிமிட்ஸை ஏற்கனவே பார்த்து விட்டோம் x என்ற வேரியபிலுக்கான லிமிட் 1 லிருந்து 4 y வரை என்று இருக்கும் y என்ற வேரியபிலுக்கான லிமிட் 1 லிருந்து 3 வரை என்று இருக்கும் முதலில் x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் v என்ற கன அளவைக் கண்டுபிடிக்க x ஐ பொருத்து முதலில் இன்டக்ரேட் செய்யும் போது x என்பது x22 ஆகும் லிமிட்ஸ் 4 y மற்றும் 1 என்பதை எடுத்து எழுதும் போது 4 y 123 y2 என்று ஆகும் அதோடு ஒரு y சேர்ந்தால் 3y y22 என்று ஆகும் இதை அடுத்து இன்டக்ரன்ட் 3y y22 என்று ஆகும் ஆகவே 3y y22 dy என்பதை y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் 0 லிருந்து 3 வரை என்ற லிமிட்ஸை எடுத்து எழுத வேண்டும் இன்டக்ரேட் செய்யும் போது 3y24 y36 என்று ஆகும் கீழ் லிமிட் 0 என்பதால் 3 என்ற மேல் லிமிட்டை எடுத்து எழுதினால் போதுமானது அப்படி எடுத்து எழுதும்போது 3y24 y36 274 276 94 என்று ஆகும் ஆகவே ஒரு பாரபோலா மூன்று நேர்க்கோடுகள் ஆகியவற்றை எல்லைகளாகக் கொண்ட பகுதியின் மேலே z xy என்ற சர்ஃபேஸின் கீழே உள்ள சாலிடின் கன அளவு 94 ஆகும் அதாவது அந்த இன்டக்ரலின் மதிப்பு 94 ஆகும் அடுத்து மற்றொரு உதாரணத்தைப் பார்க்கலாம் இதிலும் ஒரு சாலிடின் கன அளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சாலிடின் அடிப் பகுதி xy ப்ளேனில் xy16 y x y 0 x 8 ஆகிய கர்வுகளால் பவுண்டாகி இருக்கும் இந்த நான்கு கர்வுகளை வரைந்துகொள்ள வேண்டும் அவற்றில் மூன்று நேர்க்கோடுகள் ஆகும் xy16 என்ற கர்வுக்கான க்ராஃப் ஏற்கனவே ஒரு படத்தில் நாம் வரைந்தது போலவே இருக்கும் ஆகவே கொடுக்கப்பட்டுள்ள கர்வுகள் xy16 மற்றும் நேர்க்கோடுகள் y x y 0 x 8 ஆகிய நான்கு கர்வுகள் ஆகும் ஆகவே இதுதான் xy16 y x y 0 மற்றும் x 8 ஆகிய நான்கு கர்வுகளால் சூழப்பட்ட ரீஜன் அடிப்பகுதியைக் குறித்தாகி விட்டது நான்கு கர்வுகளால் சூழப்பட்ட ரீஜனின் மேல் z x என்ற சர்ஃபேஸின் கீழ் உள்ள கன அளவைக் கணக்கிட வேண்டும் சர்ஃபேஸுக்கான ஃபங்ஷன் z x ஆகும் ஆகையால் எடுத்துக் கொள்ளப் போகும் இன்டக்ரன்ட் x ஆகும் இந்த இன்டக்ரேஷனையும் இரண்டு விதமாக செய்யலாம் முதலில் y அல்லது x திசையில் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இருக்கின்ற டொமைனை இரண்டாக பிரித்தாக வேண்டும் முதலில் x திசையில் எடுத்துக்கொண்டால் இந்த புள்ளி வரை y x வழியாகப் புகுந்து x 8 வழியாக வெளியேறும் இந்த புள்ளியைத் தாண்டினால் y x வழியாகப் புகுந்து xy16 வழியாக வெளியேறும் ஆகையால் இரண்டு இன்டக்ரல்களாக பிரியும் இப்போது முதலில் y திசையில் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இப்படி எடுத்துக் கொண்டாலும் இரண்டு ரீஜனாக பிரிக்கத்தான் வேண்டும் கர்வுகள் வெட்டும் புள்ளியைக் கண்டுபிடிக்க வேண்டும் xy16 y x ஆகியவை வெட்டும் புள்ளியைக் கண்டுபிடிக்க xy16 என்ற சமன்பாட்டில் y க்குப் பதிலாக x என்று எடுத்து எழுத வேண்டும் அப்போது x216 கிடைக்கும் அதாவது x4 என்று ஆகும் அதனால் y4 ஆகும் ஆகையால் 4 4 என்பதே xy16 மற்றும் y x ஆகியவை வெட்டும் புள்ளி ஆகும் x 0 லிருந்து 4 வரை என்ற மதிப்புகளை எடுக்கும்போது y அச்சுக்கு இணையாக வரையும் நேர்க்கோடுகள் y 0 வழியாகப் புகுந்து y x வழியாக வெளியேறும் x 4 லிருந்து 8 வரை என்ற மதிப்புகளை எடுக்கும்போது y அச்சுக்கு இணையாக வரையும் நேர்க்கோடுகள் y 0 வழியாகப் புகுந்து xy16 வழியாக வெளியேறும் இப்போது முதலில் y திசையில் எடுத்துக்கொண்டு பிறகு x திசையில் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் டொமைன் இரண்டாகப் பிரிவதால் இரண்டு இன்டக்ரல்களாக மதிப்பிட வேண்டியிருக்கும் இன்டக்ரன்ட் x என்பதைப் பார்த்தோம் முதல் ரீஜன் ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கிறது இந்த ரீஜனில் y 0 லிருந்து x வரை மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் x 0 லிருந்து 4 வரை மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் அடுத்த ரீஜனில் x 4 லிருந்து 8 வரை மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் y 0 லிருந்து xy16 வரை மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் அதாவது y 0 லிருந்து 16x வரை மதிப்புகளை எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரன்ட் x உடன் dy மற்றும் dx இருக்கும் இப்போது இன்டக்ரலை மதிப்பிடுவோம் மிகவும் எளிதாக மதிப்பிடக்கூடிய ஒரு இன்டக்ரலாக இருக்கிறது முதல் இன்டக்ரலில் y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யும்போது x ஐ அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் முதல் இன்டக்ரேஷன் முடிந்த பின் இன்டக்ரன்ட் x2 என்று ஆகும் அதை x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யும்போது x33 என்று ஆகும் கீழ் லிமிட் 0 என்பதால் மேல் லிமிட் நான்கை எடுத்து எழுதும்போது 643 என்று வரும் இரண்டாவது இன்டக்ரலில் y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்தால் xy என்று ஆகும் y க்கான மேல் லிமிட் 16x ஐ எடுத்து எழுதும்போது 16 என்று வரும் அதை x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யும் போது 16x என்று ஆகும் லிமிட்ஸை எடுத்து எழுதும்போது 168 464 என்று ஆகும் மொத்த இன்டக்ரலுக்கான மதிப்பு 643642563 என்று ஆகும் ஆகவே xy16 y x y 0 மற்றும் x 8 ஆகியவற்றால் சூழப்பட்ட ரீஜனுக்கு மேலேயும் z x என்ற ப்ளேனின் கீழேயும் உள்ள சாலிடின் கன அளவு 2563 ஆகும் 040xxdydx48016xxdydx2563 அடுத்து இந்த லெக்சருக்கான கடைசி உதாரணம் ஒரு சாலிடின் கன அளவைக் கணக்கிட வேண்டும் அந்த சாலிடின் அடிப்பகுதி xy ப்ளேனில் உள்ளது அது y 4 x2 என்ற பாரபோலா y3x என்ற நேர்க்கோடு ஆகிய கர்வுகளுக்கு இடையே உள்ள பகுதி மேலே உள்ள சர்ஃபேஸ் z x4 என்ற ப்ளேனாகும் அதாவது x4 என்பது இன்டக்ரன்டாக இருக்கும் y 4 x2 என்ற பாரபோலாவுக்கும் y3x என்ற நேர்க்கோட்டுக்கும் இடையே உள்ள ரீஜனை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதே மாதிரியான ரீஜன்களை ஏற்கெனவே பார்த்திருக்கிறோம் zx4 என்ற ப்ளேனின் கீழ் உள்ள கன அளவைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஆகையால் முதலில் y4 x2 மற்றும் y 3x ஆகியவை வெட்டும் புள்ளிகளைக் கணக்கிட வேண்டும் y க்குப் பதிலாக 3x என்று எடுத்துக் கொண்டால் x23x 40 என்று ஆகும் அதாவது x4x 10 என்று ஆவதால் x1 மற்றும் x 4 என்ற புள்ளிகள் கிடைக்கும் y 3x என்று இருப்பதால் x1 என்றால் y3 ஆகும் அதே போல் x 4 என்றால் y 12 என்று ஆகும் வெட்டும் புள்ளிகள் கிடைத்துவிட்டன முதலில் இன்டக்ரலை எழுதிக் கொள்ள வேண்டும் அடுத்து முதலில் எந்த திசையில் இன்டக்ரேட் செய்யப் போகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் முதலில் x திசையா அல்லது y திசையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் எளிதாக இருக்கக் கூடும் என்பதால் முதலில் y திசையில் செய்யலாம் அதாவது முதலில் dy பின்பு dx என்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம் y திசையில் எடுத்துக் கொள்வதால் நேர்க்கோடு y3x வழியாக நுழைந்து y 4 x2 வழியாக வெளியேறும் x க்கான லிமிட்ஸ் 4 என்ற எண்ணிலிருந்து 1 வரை என்று இருக்கும் ஆகவே மதிப்பிட வேண்டிய இன்டக்ரலுக்கான இன்டக்ரன்ட் x4 ஆகும் இரண்டாகப் பிரியாமல் ஒன்றாகவே இருக்கும் இன்டக்ரலை மதிப்பிட்டால் போதும் எடுத்துக் கொள்ளும் நேர்க்கோடு y3x வழியாக நுழைந்து y 4 x2 வழியாக வெளியேறும் x க்கான லிமிட்ஸ் 4 என்ற எண்ணிலிருந்து 1 வரை என்று இருக்கும் அப்படி எடுத்துக் கொள்ளும் போது மொத்த ரீஜனையும் உள்ளடக்கி விடலாம் ஆகவே ஒர் எளிதான இன்டக்ரலை கணக்கிட்டால் போதும் தேவையான கன அளவு கிடைத்து விடும் V 413x4 x2x4dydx ஆகவே கன அளவை ஒரு டபுள் இன்டக்ரலின் மதிப்பாக எழுதிக்கொண்டோம் அதுவும் ஓர் எளிமையான இன்டக்ரன்ட் என்பதால் சுலபமாக இன்டக்ரேட் செய்து விடலாம் அதைக் கணக்கிட்டு கடைசியாக வரும் மதிப்பு 62512 ஆகும் இது ஒர் எளிதான இன்டக்ரல் என்பதால் சுலபமாகக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் ஆகையால் இன்று டபுள் இன்டக்ரலின் பயன்பாடுகளைப் பார்த்தோம் முக்கியமாக பரப்பளவு மற்றும் கன அளவு ஆகியவற்றைக் கணக்கிடுவதற்கு எப்படி பயன்படுகிறது என்று பார்த்தோம் பின் வரும் லெக்சர்களில் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க எப்படி டபுள் இன்டக்ரலைப் பயன்படுத்தலாம் என்பதைப் பார்க்கலாம் இன்று ஃபங்ஷனுடைய டொமைனின் பரப்பளவைக் கண்டுபிடிப்பதற்குக் கற்றுக் கொண்டோம் இது ஒரு நேரடியான பயன்படாகும் பரப்பளவையும் கன அளவையும் கணக்கிடுவதற்குக் கற்றுக் கொண்டோம் பின்னர் கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை டபுள் இன்டக்ரலைப் பயன்படுத்திக் கணக்கிடுவோம் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது